கடைசி வகுப்பில் நாம் எண் அமைப்பு எண் கணிதம் பைனரி கூட்டல் பைனரி கழித்தல் டூஸ் காம்ப்ளிமென்ட் எண் கணிதம் பற்றி பார்ப்போம் இதிலிருந்து எண் கணித செயல்பாடுகளான கூட்டல் கழித்தல் செயல்பாடுகள் எவ்வாறு பைனரி எண்களை பயன்படுத்தி நடைபெறுகிறது என்பதற்கான கோட்பாடுகளை பார்த்தோம் இந்த வகுப்பில் நாம் எண்கணித செயல்பாடுகளுக்கான மின்சுற்றை எவ்வாறு உருவாக்குவது என்பதைப்பற்றி பார்க்க இருக்கிறோம் அடுத்த வகுப்பிலும் இதைப்பற்றி விரிவாக பார்க்க இருக்கிறோம் இந்த வகுப்பில் ஆப் ஆடர் ஃபுல் ஆடர் ரிப்பிள் கேரி ஆடர் மற்றும் ஆர்டர் சப்டிராக்டர் பற்றி பார்க்க இருக்கிறோம் முதலில் ஆப் ஆடர் பற்றி பார்ப்போம் ஆப் ஆடர் என்றால் என்ன இது முந்தைய நிலையிலிருந்து எந்த கேரியையும் எடுத்து கொள்வது இல்லை நீங்கள் ஏதாவது 2 எண்களுக்கு இடையேயான கூடுதலை கவனித்தால் அதாவது 10 01 மற்றும் மற்றொரு எண் 0101 இதில் முதல் இலக்கங்களை கூட்டுவதற்கு முந்தைய நிலையிலிருந்து எந்த கேரியும் தேவை இல்லை இதுவே ஆப் ஆர்டர் க்காண பயன்பாடு ஆகும் ஆனால் அடுத்த இடத்தில் முந்தைய நிலையிலுள்ள கேரியையும் சேர்த்து கூட்ட வேண்டி உள்ளது எனவே இங்கு மூன்று உள்ளீடுகள் உள்ளன முதல் நிலையில் இரண்டு உள்ளீடுகள் உள்ளன இதுவே ஆப் ஆர்டர் ஆகும் அல்லது ஆப் அடிசன் இந்த ஆப் ஆர்டரில் 2 உள்ளீடுகள் மட்டுமே உள்ளன இதை A மற்றும் B என எடுத்துக்கொள்ளலாம் இது உருவாக்கும் வெளியீடுகள் என்னவெனில் கூட்டுத்தொகை மற்றும் கேரி இதில் கூட்டப்பட வேண்டிய எண் கூட்டும் எண் கூட்டுத்தொகை மற்றும் கேரி முறையே A B S C என கொடுக்கப்பட்டுள்ளது இதற்கு நிலையான உண்மை அட்டவணை என்ன என பார்ப்போம் இதன் உள்ளீடுகளில் நான்கு சாத்தியக் கூறுகள் உள்ளன அதாவது 0 0 0 1 1 0 மற்றும் 1 1 என்பவை உள்ளீடுகள் இதற்கு இணையான வெளியீடுகள் 0 வை 0 உடன் கூட்டும்போது கேரி 0 மற்றும் கூட்டுத்தொகை 0 0 வை 1 உடன் கூட்டும்போது கேரி 0 மற்றும் கூட்டுத்தொகை 1 1 ஐ 0 உடன் கூட்டும்போது கேரி 0 மற்றும் கூட்டுத்தொகை 1 1 ஐ 1 உடன் கூட்டும்போது கேரி 1 மற்றும் கூட்டுத்தொகை 0 ஆகும் மேலும் எவ்வாறு இதற்கு இணையான லாஜிக் சமன்பாட்டை எழுதுவது என பார்க்கலாம் C A B இல் கேரியானது A மற்றும் B ஐ பொறுத்து உள்ளது இதில் மின் டெர்ம்ஸ் களை கவனித்தால் எப்போது A மற்றும் B 1 என உள்ளதோ அப்போது மட்டுமே கேரி கிடைக்கும் மேலும் கூட்டுத்தொகை கிடைப்பதற்கு நாம் S A' B A B' A⊕B என்ற சமன்பாட்டை பயன்படுத்த வேண்டும் இந்த மின்சுற்று தான் ஆப் ஆர்டர் பகுதிக்குள் உள்ளது B' A⊕B அடுத்து ஃபுல் ஆடர் நாம் ஏற்கனவே சொன்னதுபோல் இதில் கேரி என்ற உள்ளிடும் சேர்ந்து உள்ளது இந்த பகுதியில் மூன்று உள்ளீடுகள் உள்ளன அதாவது தரவு உள்ளீடுகளான ஏ மற்றும் பி மேலும் முந்திய நிலையில் இருந்து பெறப்பட்ட கேரி இதில் 2 கேரி உள்ளது உள்ளீட்டு கேரி மற்றும் வெளியீட்டு கேரி எனவே இங்கு 3 உள்ளீடுகள் உள்ளதால் உண்மை அட்டவணையில் நமக்கு எட்டு சாத்தியக்கூறுகள் உள்ளன நாம் உண்மை அட்டவணையை பார்த்தால் கேரி 0 ஆக உள்ளபோது இந்த உண்மை அட்டவணை ஆப் ஆர்டரில் உள்ளது போலவே இருக்கிறது மேலும் கேரி 1 ஆக உள்ளது 0 0 என்ற உள்ளீட்டிற்கான வெளியீடு 1 ஆக உள்ளது ஏதாவது ஒரு உள்ளீடு1 ஆக உள்ளபோது கேரி உருவாகிறது மேலும் அனைத்து உள்ளீடுகளும் 1 ஆக உள்ள போது கேரி 1 ஆகவும் கூட்டுத்தொகை 1 ஆகவும் உள்ளது இதற்கான சமன்பாட்டை எவ்வாறு எழுதுவது என்று பார்ப்போம் இதற்கான சமன்பாட்டை எழுதுவதற்கு கார்ணாப் மேப் கொண்டு இதை சிறியதாக மாற்றலாம் அல்லது மின் டெர்ம்ஸ் களை மாற்றம் செய்து பெறலாம் மேலும் இதற்கான சமன்பாட்டில் AB AC BC க்களின் கூட்டுத்தொகையே கேரி ஆகும் மேலும் A மற்றும் B 1 ஆக உள்ளபோது உள்ளீடு கேரி பூஜ்யமாக அல்லது ஒன்றாக இருந்தாலும் வெளியீட்டு கேரி கண்டிப்பாக 1 ஆக உள்ளது A மற்றும்C 1 ஆக உள்ளபோது B இல் என்ன இருந்தாலும் கேரி 1 ஆக உள்ளது இதேபோல ஒவ்வொரு வரியையும் பார்த்து நாம் சமன்பாட்டை உருவாக்க முடியும் கூட்டுத்தொகை இலக்கம் இதில் எவ்வாறு அமையும் எனில் ஒரு ஒன்று அல்லது 3 ஒன்றுகள் உள்ளீட்டு தொகுதியில் அமையும்போது கூட்டுத்தொகை இலக்கமானது ஒன்றாக அமைகிறது S A ⊕ B ⊕Cin இதில் 3 உள்ளீடு கொண்ட XOR உள்ளது அதாவது A XOR B மேலும் XOR Cin ஆக உள்ளது இதிலுள்ள மின்சுற்று எளிமையானதாக உள்ளது இதில் 3 AND கேட்டுகள் AB ACin BCin டெர்ம்ஸ் களை உருவாக்கி கூட்டினால் நமக்கு Cout கிடைக்கிறது மற்றும் 3 உள்ளீட்டு XOR கேட்டுகள் கூட்டுத்தொகை இலக்கத்தை உருவாக்குகிறது Cout A Cin S A ⊕ B ⊕Cin அடுத்து ஆப் ஆடர் களை கொண்டு எவ்வாறு ஃபுல் ஆடர் களை உருவாக்குவது என பார்ப்போம் நம்மிடம் சில ஆப் ஆர்டர்கள் உள்ளது எனில் எவ்வாறு ஃபுல் ஆர்டரை உருவாக்குவது என பார்க்க இருக்கிறோம் இதில் இரண்டு ஆப் ஆர்டர் மற்றும் இரண்டு உள்ளீடு கொண்ட ஆர் கேட்டு மட்டும் போதும் ஒரு ஃபுல் ஆர்டரை நம்மால் உருவாக்க முடியும் வெளியீட்டு கேரி சமன்பாட்டில் இருந்து உள்ளீட்டு கேரியை தனியாக பிரிப்போம் இப்போது உள்ளீட்டு கேரி பெருக்கல் A கூட்டல் B என வருகிறது இதில்A கூட்டல் B என்பது OR என்ற செயலாகும் இதில் OR செயல் என்பதில் எல்லா மின்டெர்ம்ஸ்களும் சேர்ந்துள்ளது A மற்றும் B பூஜ்ஜியமாக உள்ளபோது மட்டும் வெளியீடு 0 என இருக்கும் மற்ற அனைத்து உள்ளீடுகளுக்கும் வெளியீடு 1 என அமைகிறது இதிலிருந்து AB பிரைம் மற்றும் Aபிரைம்B ஐ தனியாக பிரிக்கிறோம் Cout A A ⊕ B இந்த ஃபுல் ஆடர் உருவாக்கத்தில் நாம் ஆப் ஆடர்களை பொருத்து ஃபுல் ஆடர் உருவாக்குவதால் இங்கு XOR உறவுமுறை தேவைப்படுகிறது அதனால் Cin AB ஐ தனியாக பிரிக்கிறோம் இவ்வாறு தனியாக பிரிக்கும்போது A B ஐ 1 உடன் AND செய்கிறோம் மேலும் Cin உடன் OR செய்கிறோம் எனவே நமக்கு AB வெளியீடாக கிடைக்கிறது இதிலிருந்து A மற்றும் B உள்ளீடாக உள்ளபோது AB வெளியீடாக கிடைக்கிறது S A ⊕ B ⊕ Cin இதில் உள்ள A XOR B என்பது ஏற்கனவே முந்தைய சமன்பாட்டில் இருந்து பெறப்பட்டு விட்டது இது Cin உடன் AND செய்யப்படுகிறது எனவே கூட்டுத்தொகை கிடைக்க A XOR B ஐ Cin உடன் XOR செய்தால் போதுமானது எனவே இந்த A XOR B ன் வெளியீடு ஆனது மற்றொரு ஆப் ஆடர் பகுதியுடன் இணைகிறது இதில் Cin சேர்வதால் நமக்கு கூட்டுத்தொகை கிடைக்கிறது மற்றொரு உள்ளீடான A XOR B ஆனது Cin உடன் AND செய்யப்படுகிறது S A ⊕ B ⊕ Cin இதில் உள்ள Cin ஆனது A XOR B உடன் AND செய்யப்பட்டு நமக்கு இந்த பகுதி கிடைக்கிறது எனவே இங்கு A B மற்றும் Cin AND A XOR B ஏற்கனவே உள்ளது இதை நாம் OR செய்தால் நமக்கு முழு சமன்பாடு கிடைக்கிறது நாம் இப்போது ஒரு இலக்கம் எவ்வாறு கூட்டுவது என பார்த்தோம் மேலும் பல இலக்கங்களை கூட்டுவதற்கு எடுத்துக்காட்டாக 4 இலக்கங்களை கூட்டுவதற்கு எவ்வாறு இந்த பகுதியை புல் ஆடர் கொண்டு உருவாக்குவது என பார்ப்போம் புல் ஆடர் உள்ளே எவ்வாறு மின்சுற்று உள்ளது என ஏற்கனவே பார்த்தோம் இங்கு புல் ஆடர் கொண்டு நான்கு இலக்கங்களை கூட்டுவதற்கான மின்சுற்று உருவாக்கியிருக்கிறோம் நீங்கள் இங்கு பார்ப்பது புல் ஆடர் ஆகும் இதன் முதல் நிலையில் ஒரு ஆப் ஆடர் உள்ளது மற்றும் இதன் உள்ளீடுகள் A 3 முதல் A 0 வரையும் மேலும் B 3 முதல் B0 வரையும்வெவ்வேறு இலக்கங்களாக பெயரிடப்பட்டுள்ளது A 3 A 2 A 1 ஆகியவை ஒரு உள்ளீடாகவும் மேலும் B 3 முதல் B0 வரை மற்றொரு உள்ளீடாகவும் உள்ளது மேலும் முதல் நிலையில் உள்ள கேரி இரண்டாவது நிலைக்கு கொடுக்கப்படுகிறது இதேபோல் இரண்டாவது நிலையில் உள்ள கேரி மூன்றாவது நிலைக்கு கொடுக்கப்படுகிறது மேலும் மூன்றாவது நிலையில் உள்ள கேரி நான்காவது நிலைக்கு கொடுக்கப்படுகிறது இதுபோல நாம் கூட்டல் முறையை பின்பற்றலாம் இதில் கடைசி நிலையில் உள்ள கே ரி தான் இறுதியான கேரி ஆகும் இதில் S 1 S 2 S 3 ஆகியவை கூட்டுத்தொகைக்கான இலக்கங்கள் ஆகும் மேலும் C0 C 1 C 2 ஆகியவை இடை நிலையில் உள்ள கேரி ஆகும் C 3 என்பது கடைசி கேரி ஆகும் இதில் முதல் நிலையில் நாம் புல் ஆடர் உபயோகப்படுத்தினால் அதிலுள்ள C 1என்ற முதல் கேரியின் மதிப்பை பூஜ்யமாக உள்ளீடு செய்ய வேண்டும் இந்த மொத்த தொகுதிகளையும் இன்னொரு தொகுதியுடன் இணைக்க வேண்டுமெனில் நாம் கடைசி வெளியீடான C 3 என்ற கேரியை அடுத்த தொகுதிக்கு உள்ளீடாக கொடுக்க வேண்டும் இவ்வாறு நாம் தொகுதிகளை இணைக்கும்போது நான்கு இலக்கங்களுக்கு மேல் உள்ள எண்களையும் இதைக் கொண்டு கூட்ட முடியும் இதை ஒரு எடுத்துக் காட்டு வழியாக பார்ப்போம் இதில் A இன் மதிப்பு 1111 மேலும் B ன் மதிப்பு 0001 ஆகும் இந்த கூட்டல்கணக்கானது மிகவும் எளிமையான கூட்டல் ஆகும் ஆனால் இதில் ஒவ்வொரு நிலையிலும் கேரி உருவாகிறது முதல் நிலையில் பார்த்தால் 1 கூட்டல் 1 எனவே 0 இங்கு கேரி உள்ளது இவ்வாறு ஒவ்வொரு நிலையிலும் கேரி உருவாகிறது முதலில் உருவான கேரியின் பெயரை நாம் C0 என அழைக்கிறோம் இந்த C0 ஆனது C1 உருவாக்கியது மேலும் C2 மற்றும்C3 உருவாகிறது இதைப்போல ஒவ்வொரு கேரியும் அடுத்தடுத்த ஆடர் வழியாக ஊடுருவுவதால் இதை ரிப்பல் கேரி ஆடர் என்கிறோம் மேலும் இது தான் அதிகமான தூரம் கேரி பயணம் செய்யும் தூரம் ஆகும் எனவே இதை கேரியின் தூரமான பாதை எனலாம் நாம் ஏற்கனவே டூஸ் காம்ப்ளிமென்ட் எண்கணிதம் பற்றி படித்திருந்தோம் அதில் கழித்தல் முறை என்பது கூட்டல் முறையில் இருந்து வருவதுதான் என பார்த்தோம் மேலும் எதிர்மறை எண்ணை நேர்மறை எண்ணிலிருந்து உருவாக்குவதற்கு அதற்கு டூஸ் காம்ப்ளிமென்ட் எடுக்க வேண்டும் என்பதையும் பார்த்தோம் டூஸ் காம்ப்ளிமென்ட் என்பது ஒரு எண்ணிற்கு எதிர்மறையை கண்டுபிடித்து விட்டு அதனுடன் ஒன்றை கூட்டுவது ஆகும் A A - B எனவே டூஸ் காம்ப்ளிமென்ட் முறையை எவ்வாறு வன்பொருள் ஆக்கத்தில் ஆடர் மின்சுற்று பயன்படுத்தி உருவாக்குவது என்பதை பார்ப்போம் இங்கு 4 இலக்கங்கள் கொண்ட ஆடர் உள்ளது இந்த நான்கு இலக்க ஃபுல் ஆடரில் 4 ஒரு இலக்க ஆடர்கள் உள்ளது எனவும் இது எவ்வாறு லாஜிக் கேடுகளை பயன்படுத்தி உருவாகிறது எனவும் நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம் இந்த 4 இலக்க ஆடரில் இரண்டு உள்ளீடுகள் உள்ளன மேலும் கூட்டுத்தொகை இலக்கம் மற்றும் கேரி இலக்கமும் உள்ளது மேலும் இங்கு கழிக்கப்பட வேண்டிய இலக்கங்கள் மட்டும் NOT கேட்டு வழியாக கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இங்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கப்பட்டுள்ளது என அர்த்தம் இன்னும் இதனுடன் ஒன்றை கூட்டினால் போதும் இங்கு C 1 என்பது முதல் நிலையில் உள்ள ஃபுல் ஆடரின் கேரி இலக்கம் இது அடுத்தடுத்து ஆடர் பகுதிகளை இணைக்கும் போது பயன்பட்டது இந்த ஆடரை நாம் கழிப்பானாக மாற்றுவதற்கு இந்த கேரிக்கு 1 என்ற மதிப்பை அளிக்க வேண்டும் இவ்வாறு அளிக்கும்போது வேறு எந்த மாற்றமும் செய்ய வேண்டிய தேவை இல்லை தானாகவே இது B க்கு டூஸ் காம்பிளிமெண்ட் எடுத்துவிடும் இவ்வாறு B க்கு டூஸ் காம்ப்ளிமென்ட் எடுக்க வேண்டும் இதனுடன் முதல் உள்ளீட்டை கூட்டும்போது நமக்கு விடை கிடைக்கும் இதை ஒரு எடுத்துக் காட்டு வழியாக பார்க்கலாம் இதில் 15 கழித்தல் 1 என்ன என்பதை பார்ப்போம் 15க்கு இணையான பைனரி 1111 ஆகும் இதன் அடையாள இலக்கம் 0 ஆகும் மேலும் 1 க்கு இணையான பைனரி 0001 ஆகும் இதற்கு ஒன்ஸ் காம்ப்ளிமென்ட் எடுத்தால் 1110 என வரும் இதில் கடைசியாக உருவாக்கப்பட்ட கேரி 1 என உள்ளது இந்த கேரியை நாம் நிராகரித்து விடலாம் ஏனெனில் இது ஒரு அடையாள இலக்கம் ஆகும் இந்த அடையாள இலக்கம் ஆனது இந்த எண்ணின் உள்ளே சேர்ந்தே உள்ளது இது சரகத்திற்கு உள்ளே வரும் வரை எந்த பிரச்சினையும் இல்லை எனவே இதன் கடைசி விடையானது 1110 என வருகிறது இதை டெசிமலாக மாற்றும்போது 14 என வரும் அடுத்து இதேபோன்ற அமைப்பைக் கொண்டு எவ்வாறு கூட்டல் மற்றும் கழித்தல் ஆகியவற்றை சேர்ந்தே பண்ண முடியும் என பார்ப்போம் இதில் எடுத்துக்காட்டாக எட்டு இலக்கங்கள் கொண்ட கூட்டல் மற்றும் கழித்தல் செயலி உள்ளது இதில் 8 புல் ஆடர்கள் உள்ளன இது முதலில் முதல் ஃபுல் ஆடர் அடுத்து 2345678 என வருகிறது இதன் உள்ளீடுகள் A0 முதல் A 7வரையும் மேலும் B0 முதல் B7 வரையும் உள்ளது இவ்வாறு எண்கள் அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது நீங்கள் கவனித்தால் B எண்ணில் B 0 முதல்B 7 வரை XOR கேட்டு வழியாக கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் XOR கேட்டின் இன்னொரு உள்ளீடு வெளி உள்ளீடு உடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த வெளி உள்ளீடு SUB என பெயரிடப்பட்டுள்ளது இந்த SUB மதிப்பு பூஜ்யமாக உள்ளபோது கழித்தல் செயல் நடைபெறாது கூட்டல் மட்டும் நடைபெறும் நமக்கு XOR கேட்டின் உறவுமுறை பற்றி தெரியும் எந்த உள்ளீட்டையும் 0 உடன் XOR செய்யும்போது அதே உள்ளீடு வெளியீடாக கிடைக்கும் output A B எனவே XOR கேட்டின் வெளியீடு B ன் இலக்கங்களாக இருக்கும் மேலும் SUB 0 ஆக உள்ளதால் C 1 ன் மதிப்பு 0 ஆக இருக்கும் எனவே இது சாதாரண கூட்டல் ஆகும் SUB மதிப்பு 1 ஆக மாறினால் இது கழித்தல் முறையை பின்பற்றும் மேலும் C 1 ன் மதிப்பு 1 ஆகும் எனவே B ஐ 1 உடன் XOR பண்ணும் போது B பிரைம் வெளியீடாக கிடைக்கும் output A A B இவ்வாறு நமக்கு Bன் ஒன்ஸ் காம்ப்ளிமென்ட் கிடைக்கிறது மேலும் இது 1 உடன் கூட்டப்படுகிறது இதனால் இது டூஸ் காம்பிளிமெண்ட் ஆக மாறுகிறது அடுத்து இந்த டூஸ் காம்பிளிமெண்ட் மற்றொரு உள்ளீட்டுடன் கூட்டப்படும் போது நமக்கு டூஸ் காம்ப்ளிமென்ட் கணித முறையில் விடை கிடைக்கிறது எனவே இங்கு A கூட்டல் B என்பது நேரடியாக A கழித்தல் B க்கு சமம் இதுவே கூட்டல் மற்றும் கழித்தல் செயலியின் செயல்பாடு ஆகும் இது நாம் கொடுக்கும் உள்ளீட்டை பொருத்து கூட்டல் செயலியாகவோ அல்லது கழித்தல் செயலியாகவோ மாறுகிறது உள்ளீடு 0 என கொடுக்கப்படும் போது இது கூட்டல் செயலியாகவும் 1 என கொடுக்கப்படும் போது கழித்தல் செயலியாகவும் மாறுகிறது இந்த மென்பொருளில் நாம் இரண்டு எடுத்துக்காட்டு பார்க்க இருக்கிறோம் முதலில் கூட்டல் முறை எடுத்துக்காட்டு இதில் 90 என்ற எண்ணையும் 50 என்ற எண்ணையும் கூட்டுவோம் இதற்கு இணையான பைனரி மதிப்பு இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது இதில் A என்பது 90 மேலும் B என்பது 50 ஆகும் இதில் 64 கூட்டல் 16 கூட்டல் 8 கூட்டல் 2 எனவே 90 என வருகிறது இது A 7 முதல் A 0 வரை குறிக்கப்பட்டுள்ளது இது A 7 லிருந்து 01011010 என குறிக்கப்பட்டுள்ளது அடுத்து 50 என்ற எண்ணை பைனரி ஆக மாற்ற வேண்டும் இது 32 கூட்டல் 16 அதாவது 48 கூட்டல் 2 அதாவது 50 என வரும் இது வேறு வண்ணத்தில் குறிக்கப்பட்டுள்ளது இது B 7 முதல் B 0 வரை உள்ளது 00110010 என்று மாறுகிறது இது கூட்டல் செயலாக இருப்பதால் sub ன் மதிப்பு 0 ஆகும் மேலும் கேரியின் மதிப்பு 0 ஆகும் இதனால் XOR வெளியீடு எவ்வாறு இருக்கும் என பார்ப்போம் இதில் XOR ன் ஒரு உள்ளீடு 0 என உள்ளதால் இதன் வெளியீடு உள்ளீடு போலவே அமையும் எனவே 00110010 ஆகும் மேலும் மற்றொரு உள்ளீட்டை அப்படியே கொடுப்பதால் எந்த மாற்றமும் நிகழ்வதில்லை இப்போது கூட்டல் முறையை பின்பற்றினால் இடைநிலை கேரி மற்றும் கடைசி கேரி மற்றும் கூட்டுத்தொகை இலக்கங்கள் உருவாகிறது அது முதலில் உள்ள ஆடரில் உள்ளீடு 00 0 என அமைவதால் இதன் கூட்டுத்தொகை இலக்கம் 0 ஆகவும் கேரி 1 ஆகவும் உள்ளது அடுத்து உள்ளீடு 111 என்பதால் கூட்டுத்தொகை 0 கேரி 1 எனவும் அடுத்து உள்ளீடு 100 என்பதால் கூட்டுத்தொகை 0 கேரி 1 எனவும் அடுத்து உள்ளீடு 101 என்பதால் கூட்டுத்தொகை 1 கேரி 1 எனவும்அடுத்து உள்ளீடு 111 என்பதால் கூட்டுத்தொகை 0 கேரி 1 எனவும்அடுத்து உள்ளீடு 110 என்பதால் கூட்டுத்தொகை 1 கேரி 0 எனவும்அடுத்து உள்ளீடு 001 என்பதால் கூட்டுத்தொகை 0 கேரி 1 எனவும்அடுத்து உள்ளீடு 100 என்பதால் கூட்டுத்தொகை 0 கேரி 1 எனவும் அமைகிறது எனவே கூட்டுத்தொகை விளக்கமானது 1 0 0 0 1 1 0 0 என வருகிறது இதன் மதிப்பு 128 கூட்டல் 8 கூட்டல் 4 அதாவது 140 என வரும் அடுத்து கழித்தல் முறையை பற்றி பார்க்கலாம் அதே 90 மற்றும் 50 என்ற எண்ணை A மற்றும் B என எடுத்துக் கொள்வோம் இதில் A என்பது 90 என ஊதா நிறத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் B ன் மதிப்பு 50 என பழுப்பு நிறத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கு SUB என்ற உள்ளீடு 1 ஆகும் எனவே முதல் கேரியின் மதிப்பு 1 ஆகும் XOR கேட்டின் ஒருபுறம் 1 உள்ளதால் இதில் எதிர்மறை செயல் நடக்கும் XOR gate கேட்டில் 1 மற்றும் 0 என்ற உள்ளீட்டிற்கு வெளியீடு 1 ஆகும் மேலும் இதன் உள்ளீடு 0 எனில் வெளியீடு 1 என அமையும் இதேபோல் மீதம் இருக்கும் அனைத்து இலக்கங்களும் மாற்றப்படும் இனி எவ்வாறு புல் ஆடரில் கூட்டல் நிகழ்ந்ததோ அதைப் போலவே இங்கும் நடக்கும் அதாவது முதல் உள்ளீடு 1 1 0 எனவே கூட்டுத்தொகை 0 மற்றும் கேரி 1 ஆகும் இதைப்போல அடுத்து 101 ஐ கூட்டினால் கூட்டுத்தொகை 0 மேலும் கேரி 1 ஆகும் அடுத்து 11 எனவே கூட்டுத்தொகை 0 மேலும் கேரி 1 அடுத்து மூன்று 1 கள் எனவே கூட்டுத்தொகை 1 மேலும் கேரி 1 அடுத்து 101 எனவே கூட்டுத்தொகை 0 மேலும் கேரி 1 அடுத்து 100 எனவே கூட்டுத்தொகை 1 மேலும் கேரி 0 அடுத்து 11 எனவே கூட்டுத்தொகை 0 மேலும் கேரி 1 அடுத்து 11 எனவே கூட்டுத்தொகை 0 மேலும் கேரி 1 இவ்வாறு இந்த எண் பெறப்பட்டது இதில் உள்ள கேரியை நிராகரித்து விடலாம் எனவே இது ஒரு நேர்மறை எண் ஆகும் இங்கு அடையாள இலக்கத்தை சேர்த்துக் கொண்டோமானால் அடையாள இலக்கம் 0 ஆகும் மேலும் கேரியான 1 ஐ நிராகரித்து விடலாம் எனவே இதுதான் சரியான விடை இதன் மதிப்பு 32 கூட்டல் 8 ஆகவே 40 ஆகும் இவ்வாறு கூட்டல் மற்றும் கழித்தல் செயலுக்கான மின்சுற்று செயல்படுகிறது முடிவாக ஆப் ஆர்டரில் 2 பைனரி உள்ளீடுகள் கொடுக்கப்படும் போது இது கூட்டுத் தொகை மற்றும் கேரியை உருவாக்குகிறது ஃபுல் ஆடரில் உள்ளீட்டுக் கேரியும் சேர்ந்து கொடுக்கப்படுவதால் இதன் உள்ளீடு 3 ஆகவும் மற்றும் வெளியீடு இரண்டாகவும் உள்ளது ஒரு ஃபுல் ஆடரை இரண்டு ஆப் ஆர்டர் மற்றும் ஒரு OR கேட்டு கொண்டு பெறலாம் ரிப்பில் கேரி கூட்டல் முறையில் ஒரு ஃபுல் ஆடரில் கேரியானது வெளிவரும் மற்றொரு ஃபுல் ஆடருக்கு கொடுக்கப்படுகிறது இங்கே கழித்தல் முறையானது ஃபுல் ஆடரை பயன்படுத்தி டூஸ் காம்ப்ளிமென்ட் முறையில் செயல்படுகிறது கடைசியாக ஃபுல் ஆடர் மற்றும் Ex OR கேட்டுகளை பயன்படுத்தி கூட்டல் மற்றும் கழித்தல் செயல்பாடுகளை செய்ய முடியும் இதுவரை மட்டும் இந்த வகுப்பில் பார்த்தோம் நன்றி